நுண் திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த என் எல் மூக் பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம் இது முதல் வாரம் மற்றும் நாம் இரண்டாவது தொகுதியில் இருக்கிறோம் நாம் இப்போதுதான் தொடங்கியுள்ளோம் இந்த தொகுதியில் நாம் நுண் திறன்களைப் பார்க்கப் போகிறோம் ஆனால் திறமைகளை அவ்வாறே பார்க்கப்போவதில்லை ஆனால் இந்தத் திறன்களை வளர்த்து உங்களைத் தயார்படுத்துவதற்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கொடுக்க நான் உங்களைத் திரும்ப அழைத்துச் செல்கிறேன் இது பெரும்பாலும் மென்மையான திறன்களைத் திட்டமிடுவது மற்றும் தயாரிப்பது பற்றியது உங்கள் ஆளுமையை வளர்ப்பதற்கு இது தேவைப்படுகிறது இப்போது நான் தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் வீடியோவை முழுமையாகப் பார்த்துவிட்டீர்களா நான் மறுபரிசீலனை செய்கிறேன் முந்தைய வீடியோவின் சிறப்பம்சங்களைத் தருகிறேன் ஒரே ஸ்லைடில் மிக விரைவாக கடந்த விரிவுரையின் சிறப்பம்சங்கள் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் கற்றல் என்பது உண்மையில் நடத்தை மாற்றம் வேறு எதுவும் இல்லை அது உங்கள் நடத்தையை பாதிக்க வேண்டும் இது உங்கள் நடத்தையை சிறப்பாக மாற்ற வேண்டும் நீங்கள் விரும்பாத எதையும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது இந்த பாடத்திட்டத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கான விருப்பத்தை நீங்கள் உருவாக்கிக்கொள்ள வேண்டும் மற்றும் நீங்கள் செயல்திறனுடன் இருக்க வேண்டும் நீங்கள் வீடியோக்களைப் பதிவிறக்க வேண்டும் பார்ப்பதற்கும் குறிப்புகளை எடுத்துக்கொள்வதற்கும் குறிப்பிட்ட நேரத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் நீங்கள் சொந்தமாக சிந்திக்க வேண்டும் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் பாடத்திட்டத்தைப் பற்றி விவாதிக்க வேண்டும் மற்றும் பின்னர் தேவையான நடத்தையை அப்போதே அங்கேயே உங்களால் வளர்த்துக் கொள்ள முடியுமா என்பதை சரிபார்த்துக்கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சிறிது சுய மதிப்பீடு செய்ய வேண்டும் நீங்கள் அனுபவக் கற்றல் செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் பாடத்திட்டத்தை அனுபவிக்க வேண்டும் இது மனப்பாடம் செய்து பின் அப்படியே ஒப்பிப்பது போன்று அல்ல நீங்கள் அனுபவிக்க வேண்டும் நீங்கள் அனைத்து வினாடி வினாக்கள் பயிற்சிகள் மற்றும் தேர்வுகளை முயற்சித்தால் மட்டுமே அனுபவபூர்வமான கற்றல் சாத்தியமாகும் சான்றிதழைப் பெறுவதில் உங்களுக்கு அக்கறை இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் இதைச் செய்து பின் அனுபவித்து பிறகு உங்களை நீங்களே எப்படி மதிப்பிட்டுக்கொள்வது என்பதைக் கற்றுக்கொள்வதும் பாடத்திட்டத்தில் முன்னேறிச்செல்வதும் முக்கியம் இந்த பாடநெறி உங்கள் நடத்தையை மாற்றுவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது மற்ற படிப்புகளைப் போல அல்ல அவை சில கார்ப்பரேட் அலுவலகங்கள் பணிக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு பயிற்சி அளிப்பது போன்ற மிக மேலோட்டமான இயற்பியல்சார் மட்டத்தை நோக்கமாகக் கொண்டுள்ளன வெறும் 1 வாரம் 10 நாட்கள் மற்றும் பின்னர் அவர்கள் மென்மையான திறன்கள் அடிப்படையில் மேலோட்டமான பயிற்சியை கொடுக்கிறார்கள் இப்போது இங்கே பாடநெறி முழுமையான ஆளுமை வளர்ச்சியை நோக்கமாகக் கொண்டுள்ளது மற்றும் அணுகுமுறை என்பது ஒரு முழுமையான அணுகுமுறையாகும் இதில் உடல் மன உணர்ச்சி உடலியல் கலாச்சார மற்றும் உடல் மற்றும் ஆன்மீக நிலைகள் உள்ளடக்கப்படுகின்றன இந்த பாடத்திட்டத்தில் இரண்டு நிலைகள் உள்ளன நீங்கள் இப்போது செய்யும் முதல் நிலை இந்தத் தொடரின் முதல் பாடத்திட்டம் மற்றும் இது மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது மற்றும் இது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை திறன்களில் கவனம் செலுத்துகிறது இந்த பாடத்திட்டத்திற்கான தொடர் வரிசை பின்னர் மேற்கொள்ளப்படும் அது மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை மேம்படுத்துவது பற்றிய அடுத்த பாடமாக இருக்கும் அது தனிப்பட்ட மற்றும் நிர்வாகத் திறன்களில் கவனம் செலுத்தும் இப்போது நான் உங்களிடம் கேள்விகளைக் கேட்க விரும்புகிறேன் பின்னர் இந்த தொகுதியை மற்றொரு கேள்வியுடன் நான் தொடங்குகிறேன் கடவுள் உங்களுக்கு ஒரு விருப்பத்தை வழங்கினால் அந்த விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கும் என்று கொள்வோம் உங்களுக்கு அத்தகைய வாய்ப்பு வழங்கப்பட்டால் நீங்கள் அவரிடம் என்ன கேட்க வேண்டும் இப்போது நீங்கள் பணம் கேட்பீர்களா நீங்கள் புத்திசாலித்தனத்தை கேட்பீர்களா நீங்கள் அறிவைக் கேட்பீர்களா நீங்கள் நல்ல தோற்றத்தைக் கேட்பீர்களா நீங்கள் மிகவும் அழகான அல்லது அழகான வாழ்க்கைத் துணையைக் கேட்பீர்களா யோசித்துப் பாருங்கள் கடவுள் உங்களுக்கு ஒரு விருப்பத்தை வழங்குகிறார் நீங்கள் சரியான ஒன்றைக் கேட்டால் அது உங்களுக்கு முழுமையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும் அது என்னவாக இருக்கும் இப்போது நிறைய மென்மையான திறன்களைக் குவிக்கும் வகையில் அந்த ஒரு விருப்பத்தை உங்களுக்கு வழங்குமாறு நீங்கள் கடவுளிடம் கேட்க வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இது மென்மையான திறன்களாக இருக்க வேண்டும் ஏன் உங்களுக்குத் தேவையான அனைத்து நுண் திறன்களும் இருந்தால் அவை உண்மையில் மக்கள் திறன்களாகும் அவை இருந்தால் நான் முன்பு சொன்ன அனைத்தையும் நுண் நீங்கள் நீங்கள் பெற முடியும் அது பணம் புத்திசாலித்தனம் அறிவு அல்லது இந்த வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நுண் திறன்களைப் பெற முடிந்தால் மட்டுமே நீங்கள் அனைத்தையும் அடைய முடியும் எனவே மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ உங்களுக்குத் தேவையான அனைத்தையும் இது கொண்டு வரும் நான் சொன்னது போல் நுண் திறன்கள் மக்களின் திறன்கள் இனி வரும் காணொளிகளில் நுண் திறன்கள் பற்றிய விவரங்களுக்குச் செல்கிறேன் இப்போது இந்தத் திறன்களைப் புரிந்துகொள்வதற்கும் உள்வாங்குவதற்கும் அதற்கு உங்களைத் தயார்படுத்துவதற்கும் நீங்கள் திட்டமிட்டு உங்கள் நடத்தை முறையை மாற்றத் தயாராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்போது நினைவில் கொள்ளுங்கள் நுண் திறன்கள் மக்களின் திறன்கள் என்று நான் கூறும்போது உங்கள் வெற்றி அல்லது தோல்விக்கு உங்களைச் சுற்றியுள்ளவர்கள்தான் பங்களிக்கப் போகிறார்கள் அது அது எப்படி என்பதை விளக்குகிறேன் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் உங்கள் வகுப்பில் முதலிடம் பெற விரும்புகிறீர்கள் உங்கள் வகுப்பில் நீங்கள் தேர்வில் 100 மதிப்பெண்கள் பெற விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஒரே ஒரு நபருக்கு மட்டுமே ஆசிரியர் 100 கொடுப்பார் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளீர்கள் என்றும் வைத்துக்கொள்வோம் இப்போது நீங்கள் வகுப்பில் முதலிடம் வகிப்பதற்கு காரணம் நீங்கள் 100 மதிப்பெண்கள் எடுத்ததால் மட்டும் அல்ல 99 கிடைத்தால் போதும் என்று மனதிற்குள் தீர்மானித்தவர்கள் பலர் இருப்பதால் தான் சிலர் 90 போதும் என்று நினைத்தனர் சிலர் 80 போதும் என்று நினைத்தனர் போதும் சிலர் 60 50க்குக் கீழே இருந்தனர் சிலர் பரீட்சையை எழுதக்கூட கவலைப்படவில்லை இப்போது இந்த மக்கள் ஒன்றாக அவர்கள் உங்களுக்கு அந்த வெற்றியை அளித்துள்ளனர் உங்களுடன் போதுமான அளவு போட்டியிடாமல் உங்களுக்கு கடுமையான போட்டியைக் கொடுக்காமல் அல்லது உங்களுக்குத் தேவையான போட்டியை உங்களுக்குக் கொடுப்பதில் சிறப்பாகச் செய்வதன் மூலம் அவர்கள் உங்களை உங்கள் வகுப்பில் முதலிடத்தில் வைத்திருக்கிறார்கள் எந்தவொரு வெற்றியையும் பெறுவதற்கு நீங்கள் மட்டுமே தனிப்பட்ட பொறுப்பு என்பது அல்ல அதே விஷயம் தோல்விக்கும் பொருந்தும் மக்களின் திறமைகளை உங்களால் நிர்வகிக்க முடியவில்லை என்பதே இதற்குக் காரணம் சில சூழ்நிலைகளை உங்களால் கையாள முடியாததால் தான் அந்த சூழலில் சிறந்த பாதிப்பை உருவாக்கும் அந்த நுண் திறன்களை நீங்கள் கொண்டிருக்க வில்லை என்பதால் தான் ஒருவேளை நீங்கள் தோல்வியடைந்திருக்கலாம் இப்போது உங்கள் மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் எண்பது சதவிகிதம் வாழ்க்கையைப் பொறுத்தது என்றும் கூறப்படுகிறது அல்லது வியாபாரத்தில் கூட உங்கள் அதிகபட்ச நேரத்தை நீங்கள் செலவிடும் கூட்டாளரைப் பொறுத்தது நீங்கள் திருமணமானவராக அதனால் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் எண்பது சதவீத மகிழ்ச்சி அல்லது அமைதியை மனைவி அல்லது கணவன் தீர்மானிக்கப் போகிறார் நீங்கள் திருமணமாகாதவர் மற்றும் நீங்கள் ஒரு தொழிலில் இருந்தால் நீங்கள் எப்போதும் வேலை செய்து கொண்டே இருப்பவர் என்றால் நீங்கள் அதிகபட்சமாக நேரத்தை அலுவலகத்தில் செலவு செய்கிறீர்கள் நீங்கள் உங்கள் முதலாளியுடன் பழகுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மகிழ்ச்சி அல்லது அமைதியின் எண்பது சதவிகிதத்தை அவர் தீர்மானிக்கப் போகிறார் எனவே அது மக்கள் நீங்கள் யாருக்காக அதிக நேரம் செலவிடுகிறீர்களோ அவர்களே உங்கள் வாழ்க்கையில் அதிகபட்ச மகிழ்ச்சி அல்லது அமைதியைத் தீர்மானிக்கிறார்கள் இப்போது அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் இப்போது அடுத்த விஷயம் என்னவென்றால் அவர்களுடன் பழகுவதன் மூலம் இந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெற இந்த நபர்களை எவ்வாறு உதவ வைப்பது என்பதாகும் பின்னர் அவர்களை உங்கள் மகிழ்ச்சி மற்றும் அமைதிக்குப் எப்படி பங்களிக்க வைப்பது என்பதாகும் உங்கள் வாழ்க்கையில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் கொண்டுவர அவர்களுடன் எவ்வாறு தொடர்புகொள்வது என்பது உங்களுக்குத் தெரிந்திருப்பது முக்கியம் நீங்கள் விரும்பியதை அவர்களைகொடுக்க வைப்பது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு முன் இந்த வாழ்க்கையில் நீங்கள் உண்மையில் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையில் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்தால் மட்டுமே அதை அடைய நீங்கள் மக்களை உங்களுக்கு உதவ வைக்க முடியும் எனவே அதைச் செய்ய உங்களுக்கு ஒரு கதையைச் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பின்னர் நீங்கள் உண்மையில் அந்த திசையில் உங்கள் மனதை திருப்பியுள்ளீர்களா என்பதைக் கண்டறிய விரும்புகிறேன் இந்த பாடத்திட்டத்தில் நான் உங்களுக்கு நிறைய கதைகளைச் சொல்லப் போகிறேன் உண்மையில் இந்த பாடத்திட்டத்தை நான் இயக்க விரும்பும் பயன்முறை நீங்கள் வகுப்பிற்கு வர விரும்புவதைப் போலவே அதாவது நீங்கள் வீடியோவை பதிவிறக்கி மற்றும் அதை பார்ப்பது போல உங்களிடம் சில கதைகள் உள்ளன நான் படித்தவை சில எழுத்தாளர்கள் என் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருப்பதாக நான் நினைக்கும் ஒன்று அது உங்களைப் பாதிக்கப் போகிறது பின்னர் உங்கள் வாழ்க்கையில் பங்களிக்கப் போகிறது என்று எனக்குத் தெரியும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பும் கதை அது இங்கே நான் ஒரு கதையுடன் தொடங்கப் போகிறேன் இந்த கதையில் நீங்கள் முக்கிய கதாபாத்திரம் நீங்கள் முக்கிய கதாநாயகன் மேலும் கதை இப்படித்தான் தொடங்குகிறது நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்துடன் நடக்கிறீர்கள் அவர்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார்கள் இந்த கூட்டம் நகர்கிறது மேலும் கூட்டம் கொஞ்சம் முனகுவது போல் தெரிகிறது அவர்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இல்லை அவர்கள் கறார் மனநிலையில் உள்ளனர் நீங்கள் அதன் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள் பின்னர் அவர்கள் அனைவரும் மிகவும் எளிமையான மந்தமான நிறத்தில் உடையணிந்தனர் அவர்களில் சிலர் கருப்பு நிறத்தில் உள்ளனர் சிலர் வெள்ளை நிறத்தில் உள்ளனர் சிலர் மிகவும் எளிமையான உடையில் உள்ளனர் மேலும் இது ஒரு இறுதிச் சடங்கு போன்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் பின்னர் நீங்கள் இது உண்மையில் ஒரு இறுதிச் சடங்கு என்பதை புரிந்து கொள்கிறீர்கள் பின்னர் மக்கள் அனைவரும் புதைகுழியை நோக்கி நகர்கிறார்கள் நீங்களும் அவர்களுடன் நடக்கிறீர்கள் நீங்கள் நடந்து செல்லும்போது அங்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு சவப்பெட்டியைப் பார்க்கிறீர்கள் உங்கள் ஆர்வத்தின் காரணமாக சவப்பெட்டியில் யார் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் சவப்பெட்டியின் மூடியைத் திறந்தீர்கள் பின்னர் நீங்கள் சவப்பெட்டியை திறந்து சட்டென்று பார்க்கிறீர்கள் சவப்பெட்டியின் உள்ளே நீங்கள் படுத்து கொண்டிருக்கிறீர்கள் சவப்பெட்டியின் உள்ளே நீங்கள் பார்ப்பது உங்கள் முகத்தைத்தான் என்று அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் அல்லது அதிர்ச்சியடைகிறீர்கள் நீங்கள் பார்க்கும் தருணம் நீங்கள் போல் தெரிகிறதுநீங்கள் பார்க்கும் கணம் சவப்பெட்டியில் இருக்கும் உடலுடன் நீங்கள் இணைந்திருப்பது போல் தெரிகிறது நீங்கள் அங்கு சவப்பெட்டியில் படுத்திருக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் வெளியே பார்க்கிறீர்கள் பின்னர் உங்களைச் சுற்றி நான்கு குழுக்களில் மக்கள் இருப்பதை நீங்கள் காணலாம் ஒரு தொகுப்பு உங்கள் நட்பு வட்டம் சரி - உங்கள் குழந்தைப் பருவ நண்பர் பணியிடத்திலிருந்து வந்த உங்கள் நண்பர் பின்னர் உங்கள் அண்டை வீட்டிலிருந்து ஒரு நண்பர் எனவே உங்கள் நண்பர்களாக மட்டுமே இருக்கும் நபர்களின் ஒரு தொகுப்பு உள்ளது பின்னர் உங்கள் குடும்பத்திலிருந்து வரும் மற்றொரு தொகுப்பு உங்கள் உங்கள் பெற்றோர் உங்கள் சகோதரர்கள் உங்கள் உறவினர்கள் பின்னர் உங்கள் உறவினர்கள் அவர்கள் அனைவரும் உள்ளனர் நீங்கள் உண்மையில் பிரார்த்தனை செய்யச் செல்லும் மற்றொரு மதக் குழுவினர் இருப்பதையும் நீங்கள் காணலாம் அல்லது நீங்கள் கோயில் அல்லது தேவாலயம் அல்லது மசூதிக்குச் செல்லும்போது நீங்கள் சென்று இந்த மக்களைத் தொடர்ந்து சந்திப்பீர்கள் பின்னர் நான்காவது மக்கள் குழுவும் உள்ளது எனவே அது உங்கள் தொழிலுடன் தொடர்புடையது அது உங்கள் முதலாளி இப்போது நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் இந்த மக்கள் உங்களைப் பற்றி சில நல்ல விஷயங்களைச் சொல்லப் போகிறார்கள் அல்லது அவர்கள் உண்மையில் உங்களைப் பற்றி சில நல்ல விஷயங்களைச் சொல்கிறார்களா நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள் அவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா நீங்கள் அவற்றை மிகவும் கூர்மையாக கேட்க முயற்சிக்கிறீர்கள் ஆனால் உங்களால் கேட்க முடியவில்லை இப்போது இது உங்களுக்கு வழங்கப்பட்ட பணி ஆகும் இப்போது நீங்கள் சவப்பெட்டியில் இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது உங்கள் வாழ்க்கையின் முடிவில் நீங்கள் இருக்கிறீர்கள் மேலும் இன்னும் ஒரு நிமிடத்தில் நீங்கள் புதைக்கப்படுவீர்கள் பின்னர் மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறப் போகிறார்கள் ஒருபுறம் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இருக்கிறார் உங்கள் தந்தை தாய் சகோதரர் சகோதரி நீங்கள் மிகவும் நெருக்கமாக நேசித்த ஒருவர் மறுபுறம் அங்கே இந்த முதலாளி இன்னும் மறுபுறம் நண்பர் பின்னர் மற்றொரு பக்கம் உள்ளது நீங்கள் சார்ந்த மத சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் இருக்கிறார் இப்போது பணி என்னவென்றால் இந்த சூழ்நிலையைப் பற்றி சிந்தியுங்கள் அமைதியான இடத்தைத் தேர்ந்தெடுத்து இதைக் காட்சிப்படுத்துங்கள் இந்த மக்கள் உங்களைப் பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் கேட்க முடியாததால் ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து இந்த மக்களுக்கான உரையாடலை நீங்கள் எழுதுங்கள் இப்போது நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இந்த நண்பர் உங்களைப் பற்றி என்ன சொல்லப் போகிறார் என்று உங்கள் சகோதரி அல்லது சகோதரர் அல்லது உறவினர் அல்லது தாய் உங்களைப் பற்றி என்ன சொல்லப் போகிறார்கள் அந்த பாதிரியார் உங்களைப் பற்றி என்ன சொல்லப் போகிறார் அந்த முதலாளி அல்லது உங்கள் சக ஊழியர் உங்களைப் பற்றி என்ன சொல்லப் போகிறார்கள் இதை கற்பனை செய்து பாருங்கள் பின்னர் இந்த ஒவ்வொரு நபருக்காகவும் ஒவ்வொன்றிற்கும் குறைந்தது இரண்டு மூன்று வாக்கியங்களை எழுதுங்கள் இப்படியொரு அன்பான மகனை நான் இழந்தவன் என்று தந்தை சொல்வாரா என் வாழ்க்கையில் இதுபோன்ற கணவரை நான் பார்த்ததில்லை என்று மனைவி சொல்லப் போகிறாரா நான் அவரது நினைவுகளில் என்றென்றும் வாழப் போகிறேன் அல்லது கெட்ட குப்பைக்கு நல்ல தீர்வு என்று அவள் சொல்வாளோ எனவே அவர் காலமானதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் முதலாளி என்ன சொல்வார் அவர் முழு நிறுவனத்திற்கும் ஒரு சொத்தாக இருந்தார் மேலும் அவர் சமூகத்தை மாற்ற பல விஷயங்களைச் செய்தார் அல்லது முதலாளி சொல்வாரா இல்லை அவர் காலமானதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் அவர் நிறுவனத்திற்கு இவ்வளவு பெரிய பொறுப்பாக இருந்தார் மற்றும் நண்பர் என்ன சொல்வார் எனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் எனக்கு ஆதரவளிக்க அவர் அங்கு இருந்தார் அவர் எனக்கு எப்போதும் இருந்த சிறந்த நண்பர் அல்லது அவர் ஒரு துரோகி என்னால் அவரை ஒருபோதும் நம்ப முடியாது என்று அவர் சொல்லப் போகிறாரா உங்கள் மரணத்திற்குப் பிறகு இந்த மக்கள் என்ன வார்த்தைகளைச் சொல்லப் போகிறார்கள் அவர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதை அவர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதை நீங்கள் கேட்கப் போவதில்லை என்பது நன்றாகத் தெரியும் ஆனால் அவர்கள் எதைப் பற்றிச் சொல்லப் போகிறார்கள் இப்போது அதைச் சரியாக கற்பனை செய்து பாருங்கள் இந்த நபர்கள் உங்களைப் பற்றி என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதற்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று திட்டமிடுங்கள் இது உண்மையில் ஸ்டீபன் கோவியின் புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது அதாவது மிகவும் பயனுள்ள நபர்களின் ஏழு பழக்கங்கள் முடிவை மனதில் கொண்டு தொடங்கும் இந்த பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுகிறார் மனதில் முடிவைக் கொண்டு தொடங்குங்கள் எனவே எல்லா நேரங்களிலும் நாம் சில விஷயங்களை மிகக் குறுகிய நோக்குடன் தொடங்குகிறோம் இறுதியில் என்ன நடக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க மறுக்கிறோம் எனவே முடிவை மனதில் கொண்டு தொடங்குங்கள் இந்த சூழ்நிலையை நீங்கள் கற்பனை செய்திருந்தால் எழுத்தாளர் இவ்வாறு கூறுகிறார் ஆழ்ந்து சிந்தியுங்கள் என்று கூறுகிறார் இவை ஒவ்வொன்றும் உங்களைப் பற்றியும் உங்கள் வாழ்க்கையைப் பற்றியும் என்ன சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் எந்த வகையான கணவன் மனைவி தந்தை அல்லது தாய் அவர்களின் வார்த்தைகள் பிரதிபலிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்ன வகையான மகன் அல்லது மகள் அல்லது உறவினர் என்ன வகையான நண்பர் என்ன மாதிரியான வேலை செய்யும் கூட்டாளி அவர்கள் உங்களில் என்ன குணத்தை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்ன பங்களிப்புகள் என்ன சாதனைகளை அவர்கள் நினைவுகூர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் உங்களைச் சுற்றியுள்ளவர்களை கவனமாகப் பாருங்கள் அவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறீர்கள் இப்போது நான் இந்த எண்ணத்தை மற்றொரு புகழ்பெற்ற ஆளுமையுடன் இணைக்கப் போகிறேன் அவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று அனைவருக்கும் தெரியும் பின்னர் அவர் தனது மிகவும் பிரபலமான உரையை ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தொடக்க உரை ஒன்றில் நிகழ்த்தினார் எனவே இது இப்போது பிரபலமாக ஸ்டீவ் ஜாப்ஸின் தொடக்க உரை என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் அதை எளிதாக கூகிள் செய்யலாம் நீங்கள் முழு உரையையும் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் இணைப்பை இங்கே வைத்துள்ளேன் நீங்கள் இணைப்பையும் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் கூகிள் கூட செய்யலாம் அது மிகவும் பிரபலமானது நீங்கள் அதை உடனடியாகப் பெறலாம் இப்போது அந்த உரையிலிருந்து நான் இரண்டை முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் மூன்று முக்கியமான விஷயங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் எதையாவது தொடங்கினாலும் முடிவை மனதில் கொண்டு செய்கின்ற இந்த கண்ணோட்டத்தில் இருந்து தெளிவாக பேசுகிறார் என்பதை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் வாசிப்பதற்கு தகுதியான உரையின் சில பகுதிகள் நான் உரையிலிருந்து படிக்கிறேன் நான் விரைவில் இறந்துவிடுவேன் என்பதை நினைவில் கொள்வது வாழ்க்கையில் பெரிய தேர்வுகளைச் செய்ய எனக்கு உதவும் மிக முக்கியமான கருவியாகும் ஏனென்றால் கிட்டத்தட்ட எல்லாமே அனைத்து வெளிப்புற எதிர்பார்ப்புகளும் அனைத்து பெருமையும் சங்கடம் அல்லது தோல்வி பற்றிய அனைத்து பயம் இந்த விஷயங்கள் மரணத்தை எதிர்கொண்டே செல்கின்றன நினைவில் கொள்ளுங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த தொடக்க உரையை வழங்கும்போது அவர் புற்றுநோயால் கண்டறியப்பட்டுள்ளார் என்பது அவருக்குத் தெரியும் ஆனால் அவர் இன்னும் உயிர் பிழைப்பார் என்று நம்பினார் ஏனெனில் இது மிகவும் மோசமாக இருக்கிறது ஆனால் இன்னும் உயிர் பிழைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளது என்று மருத்துவர் கூறினார் எனவே அவருக்கு உறுதியாகத் தெரியவில்லை ஆனால் அவருக்கு மரணம் கொடுக்கப்பட்டுவிட்டது என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது அதன்படி அவர் தனது வாழ்க்கையைத் திருத்தத் தொடங்கினார் அதனால்தான் மரணத்தின் முன் விஷயங்கள் அப்படியே மறைகின்றன உண்மையில் முக்கியமானவைகளை மட்டுமே இருக்கின்றன என்று அவர் கூறுகிறார் நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்வதுதான் நீங்கள் எதையாவது இழக்க வேண்டும் என்று நினைக்கும் பொறியைத் தவிர்ப்பதற்கு எனக்குத் தெரிந்த சிறந்த வழி நாம் அனைவரும் 300 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் அல்லது என்றென்றும் வாழப் போகிறோம் என்பது போல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் ஆனால் எந்த நேரத்தில் தெருவின் எந்த மூலையில் மரணம் காத்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது ஸ்டீவ் ஜாப்ஸ் கூறுகிறார் மரணம் வரப்போகிறது என்று உங்கள் மனதில் அந்த அம்சத்தை நீங்கள் எடுத்துக் கொண்டால் வாழ்க்கை மிகவும் அதிகமாக அர்த்தமுள்ளதாக இருக்கும் பின்னர் நீங்கள் பொருத்தமான விஷயங்களை மட்டுமே செய்யத் தொடங்குவீர்கள் நீங்கள் ஏற்கனவே நிர்வாணமாக இருக்கிறீர்கள் உங்கள் இதயத்தைப் பின்பற்றாததற்கு எந்த காரணமும் இல்லை யாரும் இறக்க விருப்பமில்லை சொர்க்கத்திற்குச் செல்ல விரும்பும் மக்கள் கூட அங்கு செல்வதற்கு இறக்க விரும்பவில்லை ஆயினும்கூட மரணம் என்பது நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் இலக்கு இதுவரை யாரும் அதிலிருந்து தப்பவில்லை அது அப்படியே இருக்க வேண்டும் ஏனென்றால் மரணம் மிகவும் அநேகமாக வாழ்க்கையின் ஒரே சிறந்த கண்டுபிடிப்பு இது வாழ்க்கையின் மாற்ற முகவர் இது பழையதை அகற்றி புதியதற்கு வழி வகுக்கிறது ஆனால் இப்போது நீங்கள் புதியவராக இருக்கிறீர்கள் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் படிப்படியாக வயதாகி மரணிப்பீர்கள் மிகவும் வியத்தகு முறையில் இருப்பதற்கு மன்னிக்கவும் ஆனால் இது மிகவும் உண்மை பின்னர் அவர் பணக்காரரானார் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் கல்லறையில் பணக்காரராக இருப்பது எனக்கு ஒரு பொருட்டல்ல என்று அவர் கூறுகிறார் நாங்கள் அற்புதமான ஒன்றைச் செய்துவிட்டோம் என்று இரவில் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் கூறுவது அதுவே எனக்கு முக்கியமானது உங்கள் வேலை உங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை நிரப்பப் போகிறது மேலும் உண்மையிலேயே திருப்தி அடைவதற்கான ஒரே வழி சிறந்த வேலை என்று நீங்கள் நம்புவதைச் செய்வது சிறந்த வேலையைச் செய்வதற்கான ஒரே வழி நீங்கள் செய்வதை நேசிப்பதாகும் பெரிய வேலையைச் செய்வதற்கான ஒரே வழி நீங்கள் செய்வதை நேசிப்பதாகும் நீங்கள் இன்னும் அதைக் கண்டுபிடிக்கவில்லை என்றால் தொடர்ந்து தேடுங்கள் நிறுத்த வேண்டாம் இப்போது இந்த பாடத்திட்டத்தின் நோக்கங்களில் ஒன்று நீங்கள் அதைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை உங்களுக்குப் புரிய வைப்பது அதை நீங்கள் கண்டுபிடிக்கும் போதுதான் அதை அடைவதற்கான திறன்களையும் உங்கள் ஆளுமையையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் உணருவீர்கள் மேலும் சூழலில் அவர் சொல்வது போல் நீங்கள் எதையாவது நம்ப வேண்டும் உங்கள் உள்ளம் விதி வாழ்க்கை கர்மா எதுவாக இருந்தாலும் இந்த அணுகுமுறை என்னை ஒருபோதும் வீழ்த்தவில்லை உங்களுக்கு உங்களுக்கு நினைவில் இருந்தால் முந்தைய தொகுதியில் உங்களுக்கு பாடத்திட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ளது பயிற்றுவிப்பாளர் மீது உங்களுக்கு நம்பிக்கை உள்ளது என்று நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் எதிர்மறையாக நடந்தால் நீங்கள் சுய சந்தேகங்களைக் கொண்டிருக்கத் தொடங்கினால் இதை செய்ய முடியுமா இதை நான் சாதிக்க முடியுமா எனவே நீங்கள் அதிகம் முன்னேறப் போவதில்லை உண்மையில் கற்றலில் எந்த வகையான வெறுப்பும் அதாவது எந்தவொரு ஆசிரியரிடமும் வெறுப்பு அல்லது எதிர்மறை உணர்வுகள் இருந்தால் எந்தவொரு பயிற்றுவிப்பாளரும் உங்களுக்கு உதவப்போவதில்லை நீங்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் சரி இந்தப் படிப்பு என்னை மாற்றப் போகிறது என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் இந்த பயிற்றுவிப்பாளர் எனக்கு ஏதாவது செய்வார் இப்போது அதைத்தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் வித்தியாசமான முறையில் கூறுகிறார் எதையாவது நம்புங்கள் அது உங்கள் கர்மாவாக கூட இருக்கலாம் எனவே அது உங்கள் உள்ளுணர்வாக கூட இருக்கலாம் என்று அவர் கூறுகிறார் இது போன்ற ஏதாவது ஒரு பாடமாக இருக்கலாம் அதை நம்புங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் செய்த மற்றொரு விஷயம் என்னவென்றால் அவர் தனது கண்ணாடியில் ஒரு வகையான குறிப்பை வைத்தார் ஒவ்வொரு நாளும் அவர் செல்லும் போது அவர் இந்த குறிப்பைப் பார்த்துக் கொண்டிருந்தார் பின்னர் அவர் மாற்றத்தை செய்தார் இந்த குறிப்பு என்ன இன்று என் வாழ்க்கையின் கடைசி நாளாக இருந்தால் இன்று நான் செய்யவிருப்பதை நான் செய்ய விரும்புவேனா எனவே அவர் இந்த கேள்வியைக் கேட்கும்போதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் உண்மையில் பொருத்தமற்றவை மற்றும் அவர் அதைச் செய்யக்கூடாது இன்றே கடைசி நாளாக இருந்தால் தான் வேறு எதையாவது செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தார் ஆனால் அவர் உண்மையில் செய்ய நினைத்த காரியத்தை அல்ல அவன் மாறினான் இதைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவன் தன் வாழ்க்கையை மிகவும் தரமானதாக ஆக்கினான் நீங்கள் எதையாவது தொடங்கப் போகும்போது அதே கேள்வியைக் கேட்டுக்கொண்டே இருங்கள் இது அதிக மதிப்புள்ளதா குறைந்த மதிப்புள்ளதா அல்லது மதிப்பே இல்லாததா என்று பாருங்கள் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்தால் மேலும் இது உங்கள் ஒட்டுமொத்த ஆளுமை ஒட்டுமொத்த தொழில் ஒட்டுமொத்த வாழ்க்கை ஆகியவற்றில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்றால் பின்னர் நீங்கள் அதைச் செய்வதைத் தவிர்க்கவும் இறுதியில் நீங்கள் அதைச் செய்வதை முற்றிலுமாக நிறுத்திவிடுவீர்கள் இப்போது இரண்டு எடுத்துக்காட்டுகளிலும் சவப்பெட்டியில் கிடக்கும் நபரின் காட்சிப்படுத்தல் பற்றி ஸ்டீபன் கோவியிடம் இருந்து நான் கொடுத்த உதாரணம் அது நீங்கள்தான் பின்னர் உங்களைச் சுற்றியுள்ள முக்கியமான நான்கு நபர்கள் உள்ளனர் பின்னர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போது என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதைப் பொறுத்து நல்ல விஷயங்களையோ கெட்ட விஷயங்களையோ சொல்லப் போகிறார்கள் ஒரு உதாரணம் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு பிற்காலத்தில் நடந்த மரணம் மிகவும் நெருங்கிய தொடர்புடைய இரண்டாவதாக இருந்தது ஆனால் பின்னர் அவர் தனது மரணத்தை ஆக்கப்பூர்வமாக காட்சிப்படுத்தினார் அது வரவிருந்தது மற்றும் அவரது நடத்தையில் முக்கியமான மாற்றங்களை செய்து அவர் மிகவும் தரமான வாழ்க்கையை வாழ உதவியது இதை அந்த அந்த நிமிஷம் அவன் உணர்ந்தான் இப்போது நமது சூழலில் இந்த முடிவை நீங்கள் எவ்வாறு காட்சிப்படுத்துகிறீர்கள் முடிவை நாம் எவ்வாறு கருத்தியல் செய்வது நான் உங்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்குகிறேன் ஒன்று ஒரு தெளிவான பொருள் மரணம் நிச்சயமாக எனவே இது இருவராலும் விவரிக்கப்பட்டதால் அது மரணம் நீங்கள் மரணத்தை கற்பனை செய்யும்போது வாழ்க்கையை மேலும் அர்த்தமுள்ளதாக்க முடியும் ஆனால் இதன் பொருள் என்னவென்றால் நமது நோக்கத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் இது நமக்கு ஒரு வாழ்க்கை இருப்பதை அடையாளம் காண்பது மட்டுமல்ல நம் நோக்கத்தையும் நாம் கண்டறிய வேண்டும் அதாவது மரணம் நம்மை அறியாமலேயே நம்மைப் பிடிக்கும் முன் வாழ்க்கையில் நமது நோக்கம் பொருள் மற்றும் பணி ஆகியவற்றைக் கண்டறிந்து பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் முடிவை நாம் விளக்கக்கூடிய பிற சாத்தியமான வழிகள் இந்த வீடியோவின் முடிவு இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் பாடத்தின் முடிவு இந்த பாடத்திட்டம் முடிந்ததும் நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த பாடத்தை உங்கள் வாழ்க்கையுடன் எவ்வாறு ஒருங்கிணைக்கப் போகிறீர்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையின் முடிவு உங்கள் தொழில் வாழ்க்கையின் முடிவில் உங்கள் கல்லூரியில் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் அல்லது நீங்கள் வேறு இடத்தில் ஒரு புதிய தொழிலைத் தொடங்கப் போகிறீர்களா ஒரு புதிய வேலை அல்லது ஒரு வேலையின் முடிவா பதவி உயர்வு உயர் பதவி துறைகள் போன்றவற்றில் மாற்றம் அந்த முடிவை காட்சிப்படுத்துங்கள் கருத்தியல் செய்யுங்கள் நீங்கள் இப்போது செய்வதை மிகவும் அர்த்தமுள்ளதாக்குங்கள் ஒரு வேளை அதுவே முடிவாக இருக்குமோ நாள் முடிவில் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் நீங்கள் குறிப்பாக இந்த வீடியோவை நாள் முடிவில் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் இப்போது என்ன செய்யப் போகிறீர்கள் வார இறுதியில் மாத இறுதியில் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் 5 ஆண்டுகளுக்குப் பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் 15 ஆண்டுகளுக்குப் பிறகு என்ன செய்யப் போகிறீர்கள் 25 ஆண்டுகளுக்குப் பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் என்ன செய்ய திட்டமிட்டுள்ளீர்கள் இப்போது முன்கூட்டியே திட்டமிடுங்கள் இந்த கேள்விகளைக் கேட்பதன் மூலம் உங்கள் இலக்குகளையும் குறிக்கோள்களையும் அமைக்கவும் இனி 5 வருடங்களுக்கு பிறகு நான் இப்படி இருக்க விரும்புகிறேன் 15 வருடங்கள் கழித்து நான் இங்கே இருப்பேன் இப்போதிலிருந்து 25 ஆண்டுகள் கழித்து நான் அவ்வாறு அழைக்கப்படுவேன் என் மரணத்தின் போது நான் என் சவப்பெட்டியில் படுத்துக் கொண்டிருக்கும் போது இந்த உரையாடல்களில் மக்கள் என்னைப் பற்றிச் சொல்வார்கள் நான் உறுதியாக நம்புகிறேன் இப்போது உங்களிடம் அது கிடைத்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் விஷயங்களைச் செய்யுங்கள் இந்தக் கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலளிக்க முயற்சி செய்யுங்கள் இந்தப் படிப்பின் முடிவில் நீங்கள் என்ன செய்யத் திட்டமிட்டுள்ளீர்கள் உங்கள் பட்டம் மற்றும் பட்டப்படிப்பின் முடிவில் நீங்கள் என்ன செய்வீர்கள் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்குப் பிறகு நீங்கள் எங்கே இருப்பீர்கள் உங்கள் வாழ்நாள் பணி என்ன சிறிய மற்றும் அடையக்கூடிய பகுதிகளாக உடைப்பதன் மூலம் நீங்கள் எதைக் காட்சிப்படுத்த விரும்புகிறீர்கள் ஒரு சுய உணர்வுள்ள நபராக நீங்கள் இறுதியாக என்னவாக இருப்பீர்கள் இந்த சுய உணர்தல் என்றால் என்ன என்பதைப் பற்றி ஒரு முழு வீடியோவையும் நான் செலவிடப் போகிறேன் அல்லது உங்களை சுய யதார்த்தமான நபராக மாற்றுவது எது ஆனால் இப்போது அந்த எண்ணத்தை நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இதற்குத் திரும்பி வருவோம் ஆனால் இந்த பாடத்திட்டத்தின் நோக்கம் ஆனால் இந்த பாடத்திட்டத்தின் நோக்கம் நீங்கள் உண்மையில் சுய உண்மையான தனிநபராக மாறக்கூடிய சூழலை உங்களுக்கு வழங்குவதே ஆகும் மிக சுருக்கமான வார்த்தைகளில் நீங்கள் என்ன வாக ஆக முடியும் என்ற திறன் உங்களிடம் இருக்கிறதோ அதுவாக நீங்கள் ஆக வேண்டும் மேலும் நான் வீடியோவை முடிப்பதற்கு முன் ஸ்டீவ் ஜாப்ஸின் மற்றொரு எண்ணத்துடன் முடிக்கலாம் அவர் கூறுகிறார் பிரபஞ்சத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்த நாம் இங்கு வந்துள்ளோம் இல்லையெனில் ஏன் இங்கே இருக்க வேண்டும் நீங்கள் இங்கே இருந்தால் நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் பிரபஞ்சத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் பிரபஞ்சத்தில் உங்கள் தடம் உணரமாறு நீங்கள் செய்யவேண்டும் நீங்கள் சிற்றலைகளை ஏற்படுத்தி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இப்போது நீங்கள் அந்த தாக்கத்தை எவ்வாறு ஏற்படுத்தப் போகிறீர்கள் இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் வரவிருக்கும் வீடியோவில் இந்த எண்ணத்துடன் தொடருவோம் நன்றி